அடுத்து நாம் வெவ்வேறு நிலைகளில் ஆதரவளிக்கும் சமச்சீரற்ற இடைவெளிகளுக்கு வருவோம் உங்களிடம் ஒரு ஆதரவு 𝐴 இருக்கிறது மற்றொரு 𝐵 இங்கே உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அவை ஒரே மட்டத்தில் இல்லை இந்த 𝐴 மற்றும் 𝐵 இரண்டு வெவ்வேறு நிலைகள் இதுதான் அந்த குறைந்த புள்ளி 0 என்று அழைக்கிறீர்கள் இங்கிருந்து இந்த தூரம் 0 முதல் A வரை அது 𝑥1 மற்றும் இந்த பக்கத்திற்கு உண்மையில் இதை நீங்கள் செய்தால் 𝐴 நான் இதை 𝐴 என்றால் 𝑂𝐴′ x1 இது 𝐵 என்றால் இதை செய்தால் 𝑂𝐵′ 𝑥2 மற்றும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் அது 𝐴′ மற்றும் 𝐵′ அது கிடைமட்ட தூரம் அது 𝐿 சரியாகச் சொல்லுங்கள் இந்த புள்ளி 𝐵′ யில் இருந்து மற்றும் 𝐵 𝐵𝐵′ இந்த தூரம் 𝑑2 மற்றும் 𝐴𝐴 ′ தூரம் 𝑑1 மற்றும் இங்கிருந்து இங்கே தூரம் ℎ ℎ 𝑑2 𝑑1 எனவே இது உண்மையில் படம் 5 வெவ்வேறு நிலைகளில் ஆதரிக்கிறது இப்போது சமன்பாடு 54 இலிருந்து 𝑦 𝑊𝑥22𝑇 இப்போது 𝑦 𝑑1 𝑥 x1 அதாவது 𝑑1 𝑊𝑥122𝑇 இது சமன்பாடு 58 ஆகும் இதேபோல் 𝑦 𝑑2 𝑥𝑥2 இது சமன்பாடு 59 இப்போது இந்த உருவத்திலிருந்து ℎ 𝑑2 − 𝑑1 இது சமன்பாடு 60 என்று சொல்லப்படுகிறது இப்போது முந்தைய இரண்டு சமன்பாடு 59 மற்றும் 58 களிலிருந்தும் 𝑑2 மற்றும் 𝑑1 ஆகியவற்றை மாற்றுவீர்கள் எனவே அது ℎ 𝑊2𝑇 ஆக மாறும் ℎ𝑊2𝑇𝑥22−𝑥12 இது சமன்பாடு 61 மேலும் படம் 5 இலிருந்து கிடைமட்ட தூரம் 𝐿 𝑥1𝑥2 இது சமன்பாடு 62 ஆகும் இப்போது சமன்பாடு 61 இதிலிருந்து 𝑥2 𝑥 𝑥1 2𝑇ℎ𝑊 𝑥1𝑥2 இது சமன்பாடு 63 மற்றும் இது 𝐿 1𝑥2 எனவே 63 மற்றும் 62 சமன்பாடுகளிலிருந்து 𝑥2 𝑥 𝑥1 2𝑇ℎ𝑊𝐿 நாம் பெறுகிறோம் இது சமன்பாடு 64 ஆகும் இப்போது சமன்பாடு 62 மற்றும் 64 ஐத் தீர்க்கும்போது 𝑥1𝐿2−ℎ𝑇𝑊𝐿 இது 65 சமன்பாடு மற்றும் 𝑥2 𝐿2ℎ𝑇𝑊𝐿 இது சமன்பாடு 66 ஆகும் இப்போது இந்த சமன்பாட்டில் 66 ல் 𝐿2 ℎ𝑇𝑊𝐿 பிறகு 𝑥1 0 அதாவது 𝑥1 நேர்மறை 𝐿2 ℎ𝑇𝑊𝐿 𝑥1 0 ஆனால் 𝐿2 ℎ𝑇𝑊𝐿 என்றால் 𝑥1 எதிர்மறை நேர்மறை இருக்கும் வரை பரவாயில்லை எதிர்மறை என்றால் இந்த புள்ளியை நீட்டினால் சில கோடு வரிகள் அது கற்பனையான விஷயம் ஆனால் எங்காவது அந்த புள்ளி 𝑂 ஆகும் எனவே 𝑥1 என்பது எதிர்மறை அதனால்தான் இந்த கோடு 𝐴 இலிருந்து இந்த பக்கத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் அசல் வரைபடத்தில் இது வெவ்வேறு வழிகளில் காட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் இது மிகக் குறைந்த புள்ளி இது 𝑥1 இது 𝑥2 ஆனால் இது இப்படி நடந்தால் உள்ளமைவு இப்படி இருக்கலாம் மற்றும் 𝑥1 என்பது எதிர்மறை அர்த்தம் 𝑂 புள்ளி சில கற்பனை புள்ளியாக இருந்தால் 𝑥1 எதிர்மறையாக இருந்தால் கற்பனை வளைவின் மிகக் குறைந்த புள்ளி படம் c இல் காட்டப்பட்டுள்ளபடி உண்மையான இடைவெளிக்கு வெளியே கோடு உண்மையில் அது வெளியே உள்ளது நீங்கள் உண்மையான ஸ்பான் சரியாக அழைக்கிறீர்கள் எனவே இதைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் இதை மட்டுமே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பின்னர் அந்த நேரத்தில் நீங்கள் எண்களை எடுக்கும்போது விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அது சமமற்ற நீளத்தின் எல்லைகள் டிரான்ஸ்மிஷன் கோடு சமமற்ற நீளத்தின் இடைவெளிகளைக் கொண்டிருக்கும் போது உண்மையில் அது நடக்காது ஆனால் அது நடந்தால் தத்துவார்த்தமானது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் ஒவ்வொரு ஸ்பானின் கோட்பாட்டு பதற்றம் நமக்குத் தெரிந்த அதன் சொந்த நீளத்தைப் பொறுத்தது ஏனென்றால் இந்த வழித்தோன்றல்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்தோம் உண்மையில் இது இடைநீக்கம் மற்றும் இன்சுலேட்டர்களால் சாத்தியமில்லை இன்சுலேட்டர் சரங்கள் ஒவ்வொரு இடைவெளியிலும் பதற்றத்தை சமன் செய்யும் வகையில் ஆடும் அதாவது அது இரண்டு கோபுரங்களுக்கிடையேயான தூரத்தை உருவாக்குகிறது பொதுவாக அது சமமான தூரம் எவ்வாறாயினும் ஆளும் அல்லது அதற்கு சமமான இடைவெளியால் இறுதி முனைய ஆதரவுகளுக்கு இடையில் ஒரு சீரான பதற்றத்தை அனுமானிக்க முடியும் எனவே அந்த வழக்கில் சமமான இடைவெளி அதாவது 𝐿𝑒 வேறு இடைவெளி இருந்தால் 𝐿𝑒 √𝐿13𝐿23𝐿33𝐿43⋯𝐿𝑛3𝐿1𝐿2𝐿3𝐿4⋯𝐿𝑛 எனவே சமமான இடைவெளி மற்றும் ஆட்சி காலம் இது 𝐿𝑒 என வரையறுக்கப்படுகிறது அல்லது இதை சிக்மா வடிவத்தில் எழுதலாம் 𝐿𝑒 √Σ𝐿13𝑛𝑖 1√Σ𝐿𝑖𝑛𝑖 1 இது சமன்பாடு 67 இப்போது ruling என்பது ஆளும் இடைவெளி அல்லது சமமான இடைவெளிக்கு சமம் மற்றும் 𝐿𝑖 என்பது வரிசையில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட இடைவெளிக்கும் சமம் ஏறக்குறைய சமமான இடைவெளி அல்லது ஆளும் இடைவெளியை மற்றொரு சூத்திரம் சரியாகக் கணக்கிடலாம் 𝐿𝑒 𝐿𝑎𝑣𝑔23 𝐿𝑚𝑎𝑥 as ஆக எடுக்கப்படுகிறது இது சமன்பாடு 68 𝐿𝑎𝑣𝑔 க்கு வரிசையில் சராசரி இடைவெளிக்கு சமம் அங்கு 𝐿𝑎𝑣𝑔 1𝑛Σ𝐿𝑖𝑛𝑖 1 எனவே இது 𝐿𝑎𝑣𝑔 𝐿𝑚𝑎𝑥 என்பது வரிசையில் அதிகபட்ச இடைவெளிக்கு சமம் உங்களிடம் பல கோபுரங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதில் அதிகபட்ச தூரம் வேறுபட்ட தூரத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அது உண்மையில் 𝐿𝑚𝑎𝑥 அதிகபட்சம் 𝐿1 𝐿2 𝐿3 இது சமன்பாடு 69 மற்றும் சமன்பாடு 70 ஆகும் எனவே வரி T இன் பதற்றத்தை இந்த சமமான இடைவெளி நீளத்தைப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் மற்றும் தொய்வுக்கான வெளிப்பாடு நமக்குத் தெரிந்தபடி வரையறுக்கப்படுகிறது அது d 𝑊𝐿28𝑇 ஆனால் 𝐿 க்கு பதிலாக இங்கே 𝐿𝑒 ஐ எடுக்க வேண்டும் 𝐿𝑒 ஐ இந்த வழியில் கணக்கிடலாம் அல்லது நான் உங்களுக்கு முன்பு காட்டிய மற்றொரு சூத்திரம் எனவே 𝑑 𝑊𝐿𝑒28𝑇 இது சமன்பாடு 71 எனவே அந்த வழக்கில் இதை சமமற்ற இடைவெளி என்று அழைக்கிறீர்கள் அடுத்தது ஐஸின் விளைவு குறிப்பாக மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு இருக்கும் எனவே இயற்கையாகவே நீங்கள் கண்டக்டரை சுற்றி பனி உருவாவதை காணலாம் ஆனால் அந்த தடிமன் ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் தற்சமயம் அதன் பனி பூச்சு ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதுவோம் தடிமன் சுற்றி இருக்கும் கடத்தி பனிக்கட்டியின் விளைவு தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் அந்த பனி இருக்கும் போது இயற்கையாகவே கடத்தியின் எடை அதிகரிக்கும் ஏனெனில் பனியும் கூட பனியின் எடையும் அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே டிரான்ஸ்மிஷன் லைன் கட்டப்பட்ட ஸ்பான் வடிவமைப்பிலிருந்து தொய்வு தீர்மானிக்கப்படுகிறது இதனால் பனி அல்லது பனியின் குவிப்பு மற்றும் அதிகப்படியான வெப்பநிலை மாற்றங்கள் மீள் வரம்புக்கு அப்பால் கடத்தியை அழுத்தாது நிரந்தர நீட்சி அல்லது சோர்வு தோல்விகளை தொடர்ச்சியான அதிர்வுகளால் ஏற்படுத்தலாம் எனவே மலைப்பகுதியில் கடத்தியின் மீது உருவாகும் பனியின் தடிமன் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது லைன் கண்டக்டரில் பனியின் குவிப்பு வரி வடிவமைப்பில் பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது கோட்டின் மீட்டர் ஒன்றுக்கு அடிப்படையில் ஒரு இறந்த எடை அதிகரிக்கப்படுகிறது ஏனெனில் பனியின் காரணமாக கடத்தி எடை அதிகரிக்கும் இரண்டாவது விஷயம் காற்றின் அழுத்தத்திற்கு உட்பட்டு கோட்டின் திட்டமிடப்பட்ட மேற்பரப்பை அதிகரிக்கவும் ஏனென்றால் இயற்கையாகவே பனி பூச்சு இருக்கும் போது திட்டமிடப்பட்ட பகுதி அதிகரிக்கும் எனவே காற்றின் அழுத்தமும் அதிகரிக்கும் எனவே இது உண்மையில் பனியின் விளைவு விஷயங்கள் மிகவும் எளிமையானவை இது ஒன்று எனவே இது உண்மையில் அதிக கட்டமைப்பாகும் ஏனென்றால் இது பனி பூச்சு மற்றும் இது கடத்திய சுற்றி ஒரே மாதிரியாக இல்லை ஆனால் இந்த பாடத்திட்டத்தின் பகுப்பாய்விற்கு அவை ஒரே மாதிரியானவை என்று கருதுவோம் எனவே இந்த கோடு ஒரு கடத்தி மற்றும் இது பனிக்கட்டியின் சீரான தடிமன் இது அனுமானிக்கப்பட்ட கட்டமைப்பாகும் ஆனால் பெரும்பாலும் உள்ளமைவு இதுதான் ஆனால் நாம் இதை சரியானதாக மட்டுமே கருதுவோம் எனவே படம் 8 ஆக எனவே இந்த 𝑡1 உண்மையில் பனியின் தடிமன் அது சீரானது இது 𝑡1 இது கடத்தியின் விட்டம் இது சென்டிமீட்டரில் உள்ளது இதுவும் 𝑡1 தடிமன் சென்டிமீட்டர் இது உங்கள் சென்டிமீட்டர் வலதுபுறத்தில் உள்ளது மற்றும் இது கடத்தி இப்போது பனியின் குறுக்கு வெட்டு பகுதி இது 𝜋4𝑑2 தெரியும் அது அந்த குறுக்கு வெட்டு பகுதி எனவே நீங்கள் பனியை மட்டுமே எடுக்கும்போது நாங்கள் அதை உருவாக்க விரும்புகிறோம் எனவே ஐஸ் கிராஸ் செக்சனல் ஏரியா உட்பட மொத்தப் பகுதியை மற்றும் கண்டக்டர் பகுதியை கழிக்கவும் எனவே நீங்கள் பனிக்கட்டியின் பகுதியைப் பெறுவீர்கள் எனவே பனிக்கட்டியின் குறுக்குவெட்டுப் பகுதி என்றால் 𝐴𝑖14𝜋𝑑𝑐2𝑡12−𝑑𝑐2 𝑐𝑚2𝜋𝑡1𝑑𝑐𝑐𝑡1 எனவே அதை மீட்டர் சதுரமாக மாற்றவும்

இப்போது ஒரு மீட்டருக்கு பனியின் அளவு பனியின் கன அளவை உருவாக்கும் போதெல்லாம் மீட்டர் கனசதுரம் கன அளவைக் காண்பீர்கள் ஆனால் ஒரு மீட்டருக்குச் சொன்னால் 1 மீட்டர் நீளம் என்று பொருள் எனவே பனியின் அளவு என்பது நீங்கள் 1 மீட்டர் நீளம் என்று வைத்துக் கொண்டால் 1 குறுக்கு வெட்டுப் பகுதியில் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே 𝑉𝑖𝑐𝑒1×𝐴𝑖 𝑚3 நீங்கள் ஒரு மீட்டருக்கு மீட்டர் கனசதுரத்தை எழுதும் போது அது ஒரே மாதிரியான பனிக்கட்டியால் மூடப்பட்ட கடத்தியின் 1 மீட்டர் நீளத்தின் கன அளவு 𝑡1 மற்றும் அதாவது 𝑉𝑖𝑐𝑒𝜋𝑡1𝑑𝑐𝑡1×10−4 𝑚3𝑚 ஒரு மீட்டருக்கு அது உங்களுடையது என்று அர்த்தம் 𝑚3𝑚 𝑚2 வால்யூம் மீட்டர் கனசதுரம் என்று செய்ய வேண்டாம் மற்றும் ஒரு மீட்டருக்கு உங்கள் கடத்தியின் நீளம் ஐஸ் பூச்சுடன் சரியாக இருப்பதைக் குறிக்கிறது

இது சமன்பாடு 72 இப்போது பனியின் எடை 𝑊𝑐 𝐾𝑔𝑚3 எனவே ஒரு மீட்டருக்கு பனிக்கட்டியின் எடை 1 மீட்டர் நீளமுள்ள கடத்தி மற்றும் அதற்குரிய பனிப் பூச்சு ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டதால் 𝑊𝑖𝑊𝑐𝜋𝑡1𝑑𝑐𝑡1×10−4 𝐾𝑔𝑚 எனவே இது பனியின் எடை ஆனால் மொத்த பனி மொத்த எடை இருக்கும் இது பனியின் எடை மற்றும் கடத்தியின் எடையும் உள்ளது பின்னர் நீங்கள் இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது கடத்தியின் மொத்த செங்குத்து சுமை ஏனென்றால் கடத்தியின் எடையானது முந்தைய உதாரணத்தில் நாம் பார்த்த 𝑊 மற்றும் 𝑊𝑖 என்பது பனியின் எடை இது 𝑊𝑇𝑊𝑊𝑖 இது சமன்பாடு 74 ஆகும் 𝑊𝑇 என்பது ஒரு மீட்டர் நீளத்திற்கு கடத்தியின் மொத்த செங்குத்து சுமைக்கு சமம் மற்றும் 𝑊𝑖 என்பது ஒரு மீட்டர் நீளத்திற்கு பனியின் எடைக்கு சமம் நீங்கள் ஒரே மாதிரியான பனிக்கட்டியை எடுத்து அதன் முதல் குறுக்குவெட்டுப் பகுதியைக் கண்டுபிடிக்க வேண்டும் பனி அளவைக் கண்டறியவும் கடத்தியின் 1 மீட்டர் நீளத்திற்கான பனியின் எடை 𝑊𝑐 𝐾𝑔𝑚3 என்று சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் பனியின் எடை என்ன இது மொத்த செங்குத்து எடை 𝑊𝑊𝑖 அடுத்தது காற்றின் விளைவு ஏனென்றால் காற்றின் அழுத்தமும் குறிப்பிடத்தக்கது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே தொடர்பின் திட்டமிடப்பட்ட பகுதி முழுவதும் காற்று சீராக அல்லது கிடைமட்டமாக வீசுகிறது என்று கருதுகிறோம் இது ஒரு அனுமானம் பனி இல்லாமல் மற்றும் பனிவுடனும் மூடப்பட்டிருக்கும் நாம் செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள் எனவே படம் 9 பனி இல்லாமல் மூடப்பட்ட கடத்தியில் காற்றின் சக்தியைக் காட்டுகிறது மேலும் படம் 10 காற்றும் கடத்தியும் பனியால் மூடப்பட்டிருப்பதைக் காட்டுகிறது எனவே இதை கிடைமட்டமாக எடுத்துக்கொண்டோம் காற்று வீசுகிறது இது பனி எதுவுமே இல்லாத கடத்தி இது 1 மீட்டர் நீளம் மற்றும் 𝑑𝑐 விட்டம் கொண்ட கடத்தி அதன் சென்டிமீட்டர் மற்றும் இந்த நீளம் என்ன என்று நாங்கள் கருதினோம் இது பனி இல்லாமல் கடத்தி மீது காற்று விசை சீரான தடிமன் கொண்ட கடத்தி மற்றும் பனி பூசப்பட்டிருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இவை காற்றழுத்தம் எனவே இங்கு நீளம் 1 மீட்டர் என்று கருதுகிறீர்கள் இது தடிமன் 𝑡1 இது கடத்தியின் விட்டம் 𝑑𝑐 மற்றும் பனிக்கட்டியுடன் நாம் முன்பு பார்த்தது போல 𝑑𝑐 2𝑡1 இது காற்று விசை அல்லது பனிக்கட்டியால் மூடப்பட்ட கடத்தி எனவே இந்த வழியில் அது சரியாக வரையப்பட்டுள்ளது இப்போது அவற்றின் ஒரு மீட்டர் நீளத்திற்கு திட்டமிடப்பட்ட பகுதி ஏனெனில் இங்கே 1 மீட்டர் நீளம் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டுள்ளோம் எனவே ஐஸ் இல்லாத கடத்தியின் ஒரு மீட்டர் நீளத்திற்கு திட்டமிடப்பட்ட பகுதி இந்த கேஸுக்கு இதைத்தான் சொல்கிறேன் இது ஐஸ் கேஸ் இல்லை ஐஸ் இது 𝑆𝑛𝑖𝐴𝑛𝑖×𝑙 𝑆𝑛𝑖 திட்டமிடப்பட்ட பகுதி ஒரு மீட்டர் நீளத்திற்கு சதுர மீட்டரில் பனி இல்லாமல் மூடப்பட்ட கடத்தி எனவே இந்தப் பகுதி உண்மையில் ஒரு மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டரில் பனிக்கட்டி இல்லாமல் மூடப்பட்டிருக்கும் ஏனென்றால் நாங்கள் 1 மீட்டர் நீளத்தை சரியாகக் கருதுகிறோம் மேலும் இது ஒரு 𝐴𝑛𝑖 சதுர மீட்டரில் பனி இல்லாமல் மூடப்பட்ட கடத்தியின் குறுக்குவெட்டுப் பகுதி மற்றும் 𝑙 மீட்டரில் கடத்தியின் நீளம் எனவே இந்த 𝐴𝑛𝑖×𝑙 பெருக்கினால் இங்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த 𝐴𝑛𝑖 சதுர மீட்டரில் பனி இல்லாமல் மூடப்பட்ட கடத்தியின் குறுக்குவெட்டு பகுதி மேலும் 𝑆𝑛𝑖 என்பது ஒரு மீட்டருக்கு பனி இல்லாமல் மூடப்பட்டிருக்கும் கடத்தியின் திட்டமிடப்பட்ட பகுதி பின்னர் 𝑙 என்பது கடத்தியின் நீளம் எனவே இது 𝑑𝑐100×1 அதாவது இது பனி இல்லாத 1 மீட்டர் நீள கடத்தியாக திட்டமிடப்பட்டுள்ளது 1 மீட்டருக்கு 𝑆𝑛𝑖𝑑𝑐100×1 𝑚2𝑚 இதன் பொருள் இதுதான் குழப்பம் இருக்காது என்று நினைக்கிறேன் எனவே இது சமன்பாடு 76 அதே போல் பனி மூடப்பட்டிருக்கும் பனி மூடியவுடன் மீண்டும் அதே எழுதுகிறீர்கள் முன்பு 𝑆𝑛𝑖 பனி இல்லை என்று பார்த்தோம் இப்போது 𝑆𝑤𝑖𝐴𝑤𝑖×𝑙 அர்த்தம் அதே தான் 𝑆𝑤𝑖 ஒரு மீட்டருக்கு சதுர மீட்டரில் பனியால் மூடப்பட்ட கடத்தியின் திட்டமிடப்பட்ட பகுதி 𝐴𝑤𝑖 சதுர மீட்டரில் பனியால் மூடப்பட்ட கடத்தியின் குறுக்குவெட்டுப் பகுதி மற்றும் 𝑙 கடத்தியின் இரண்டாவது நீளம் 1 மீட்டர் எனவே பனியால் மூடப்பட்ட விட்டம் இப்போது 𝑐2𝑡1 சரியாக வருகிறது அதாவது 𝑆𝑤𝑖𝑑𝑐2𝑡1100×1 𝑚2𝑚 இது சமன்பாடு 78 எனவே பனி இல்லாமல் காற்றின் அழுத்தத்தின் விளைவாக கோடுகளில் கிடைமட்ட விசை செலுத்தப்படுகிறது அது படம் 9 அது 𝑝 காற்றழுத்தம் 𝐾𝑔𝑚2 எனவே 𝐹𝑆𝑛𝑖×𝑝 இது சமன்பாடு 79 ஆகும் அது பனியால் மூடப்பட்டிருக்கும் போது 1 மீட்டர் நீளமுள்ள கடத்திக்கு 𝐹𝑑𝑐100×𝑝 𝐾𝑔𝑚 எனவே வரியில் செலுத்தப்படும் காற்றழுத்தத்தின் காரணமாக 𝐹 கிடைமட்ட விசை 𝐾𝑔𝑚 மற்றும் 𝑝 காற்றழுத்தம் 𝐾𝑔𝑚2 ஆகும் இப்போது பனி மூடிய நிலையில் இது படம் 10 எனவே அது 𝐹𝑆𝑤𝑖×𝑝 1 மீட்டர் நீளமுள்ள கடத்திக்கு நாம் பார்த்தோம் 𝑆𝑤𝑖𝑑𝑐2𝑡1100 இது சமன்பாடு 82 எனவே காற்று அல்லது பனி முற்றிலும் எந்த பிரச்சனையும் இல்லை இது மிகவும் எளிமையான விஷயம் இந்த வார்த்தைப் பிரிவை மட்டும் கவனமாகப் பார்க்கவும் எனவே கடத்தியில் செயல்படும் பயனுள்ள சுமை என்னவென்றால் 𝑊 இதற்கு சமமாக இருக்கும் கிடைமட்ட விசை 𝐹 இது செங்குத்து 𝑊𝑇𝑊𝑊𝑖 இது 𝜃 மற்றும் இது 𝑊𝑒 எனவே இது விசை முக்கோணம்

எனவே படம் 11 விசை முக்கோணத்தைக் காட்டுகிறது எனவே தொய்வை 𝑑𝑊𝑒𝐿28𝑇 𝑚 என கணக்கிடலாம் எனவே இது 8T மீது L சதுரமாகும் எனவே இது மீட்டர் இந்த சமன்பாடு 84 ஐக் கொண்டு சிறிது நேரம் கழித்து இந்த அத்தியாயத்தின் முடிவில் கடத்தியின் சிறிய அதிர்வுகளைப் பார்ப்போம் ஆனால் இதனுடன் இந்த தொய்வு மற்றும் பதற்றம் தொடர்பான கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இப்போது நாம் சில உதாரணங்களுக்குச் செல்வோம் அடுத்தது உதாரணம் 2 க்கு வரவும் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் மீது அழுத்தத்தை கடப்பது 150 𝑚 இடைவெளியைக் கொண்டுள்ளது நான் எதையாவது அடிக்கோடிட்டுக் காட்டுகிறேன் எனவே கிடைமட்ட காற்றழுத்தம் 20 𝐾𝑔𝑚2 மற்றும் பனியின் தடிமன் 1 25 𝑐𝑚 கடத்தியின் விட்டம் 2 8 𝑐𝑚 கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் எடை 1520 𝐾𝑚 இறுதி வலிமை 12900 𝐾𝑔 எனவே இவை கொடுக்கப்பட்ட சில தரவு எனவே பனிக்கட்டியின் எடைக்கு 2 மற்றும் 912 𝐾𝑔𝑚3 என்ற பாதுகாப்பு காரணியைப் பயன்படுத்துவதை கண்டுபிடிக்க வேண்டிய பிரச்சனை இதுதான் நாங்கள் பார்த்த பரவளைய முறையைப் பயன்படுத்த வேண்டும் பின்வருவனவற்றைத் தீர்மானிக்கவும் ஏற்கனவே 𝐾𝑔𝑚 இல் உள்ள பனியின் எடையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் b 𝐾𝑔𝑚 இல் கடத்தியின் மொத்த செங்குத்து சுமை c 𝐾𝑔𝑚 இல் கிடைமட்ட காற்று விசை வரியில் செலுத்தப்படுகிறது d 𝐾𝑔𝑚 இல் கண்டக்டரில் செயல்படும் பயனுள்ள சுமை e மீட்டரில் தொய்வு மற்றும் f மீட்டரில் செங்குத்து தொய்வு போன்றவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போது முதலாவது பனியின் எடை 𝐾𝑔𝑚 எனவே சமன்பாடு 73 ஐப் பயன்படுத்தி 𝑊𝑖𝑊𝑐𝜋𝑡1𝑑𝑐𝑡1×10−4 𝐾𝑔𝑚 பார்த்தோம் அனைத்து தரவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் கணக்கிட வேண்டும்

2x 5x கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 𝑊𝑖1 45 𝐾𝑔𝑚 இது பனிக்கட்டியின் எடை இப்போது b இல் அடுத்தது 𝐾𝑔𝑚 இல் கடத்தியின் மொத்த செங்குத்து சுமையை சமன்பாடு 74 ஐப் பயன்படுத்தி கண்டறியவும்

எனவே 𝑊𝑇152010001

எனவே c என்பது கிடைமட்ட காற்று விசை ஒரு மீட்டருக்கு கிலோ என்ற வரியில் செலுத்தப்படுகிறது எனவே சமன்பாடு 82 இலிருந்து 𝐹𝑑𝑐2𝑡1100×𝑝 𝐾𝑔𝑚 எனவே 𝑑𝑐 தெரியும் 𝑝 கொடுக்கப்பட்டது 𝑡1 தெரியும் எனவே நீங்கள் இதை எளிதாகக் கணக்கிடலாம்

நன்றி மீண்டும் சந்திப்போம்